ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களின் சில அடிப்படை சிக்கல்களை பற்றி நாம் பார்த்தோம் மேலும் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் உள்ள முக்கிய சிக்கல்களில் ஒன்று டாஸ்க் ஸ்கேட்யூலிங் என்றும் நாம் விவாதித்தோம் ஏனெனில் அப்ளிகேஷன் டெட்லைனை பொருத்தமான டாஸ்க்கு ஸ்கேட்யூலர்கள் பூர்த்தி செய்ய உதவுகின்றன இப்போது நாம் பயன்படுத்தும் சில ஸ்கேட்யூலர்கள் பற்றி பார்க்க தொடங்க வேண்டும் நாம் சிம்ப்லஸ்ட் ஸ்கேட்யூலரில் தொடங்க வேண்டும் இது சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ்ஸ் என்ற பெயரில் செல்கிறது சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ்ஸ் எளிய ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் ஆகும் இவை மிகவும் எளிமையான எம்பெடட் அப்ளிகேஷன்களில் இயங்குகின்றன அங்கு ஒரு கடுமையான கட்டுப்பாடு உள்ளது மற்றும் பிராசஸர்கள் 4 பிட் அல்லது 8 பிட் பிராசஸர்கள் ஆக இருக்கலாம் மற்றும் மெமரி மிகவும் குறைவாக உள்ளது இந்த சூழ்நிலையில் ஒரு முழு நீள ஆப்பரேட்டிங் சிஸ்டமை பயன்படுத்த கடினமாக உள்ளது இங்கே டாஸ்க்குகள் எளிய மற்றும் பீரியாடிக் மற்றும் இந்த ரியல் டைம் சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ்ஸ் அடிப்படையில் மிகவும் சிறிய ப்ரோக்ராம் ஆக உள்ளன ஒரு சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவின் அடிப்படை கட்டமைப்பு பின்வருமாறு ஆரம்பத்தில் சிஸ்டம் தொடங்க பல்வேறு சிஸ்டம் இணிஷியலைசேஷன் பராமீட்டர்கள் அமைக்கப்படுகிறது அதனுடன் ஒரு பீரியாடிக் டைமர் உள்ளது இது டைமர் இன்டரப்டை வழங்குகிறது இது ஒரு சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ் ஆகும் இது ஒரு ப்ரோக்ராமை அழைக்க தொடங்குகிறது அல்லது ஒரு ப்ரோக்ராமை செயல்படுத்துகிறது ஆரம்பத்தில் ஒரு டேட்டா இன்புட் பின்னர் அப்ளிகேஷன் ப்ராசசிங் மற்றும் டேட்டா அவுட்புட் பின்னர் அடுத்த பீரியட் வரும் வரை காத்திருக்க வைத்திருக்கிறது இது மிக எளிமையான ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆகும் இது அடிப்படையில் ஒரு சிறிய ப்ரோக்ராம் அதன் செயல்பாட்டிற்கு ஒரு உதாரணம் டேட்டா இன்புட் ஆகும் நமக்கு ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் அதற்கு ஆரம்பத்தில் சென்சார் இடம் இருந்து டெம்பரேச்சர் எடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் இது டேட்டா இன்புட் பின்னர் இது ஒரு த்ரசோல்டு விட குறைவாக இருந்தால் அல்லது ஒரு த்ரசோல்டு விட அதிகமாக அல்லது அது ஒரு அசாதாரண காட்சி etc என்பதையெல்லாம் நாம் சரிபார்க்க வேண்டும் பின்னர் அதன் அடிப்படையில் தற்போதைய டெம்பரேச்சர் மதிப்பை நாம் காட்ட வேண்டும் இது டேட்டா அவுட்புட் மற்றும் நாம் அடுத்த இன்டரப்ட்டிற்காக காத்திருக்க வேண்டும் சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ் இங்கே எண்ணற்ற அளவில் சுழன்று கொண்டு ஒவ்வொரு முறையும் இன்டரப்ட்டு சில எளிய செயலாக்கத்தை செய்து முடிக்க காத்திருக்கும் இது மிகவும் அடிப்படை எம்பெடட் சிஸ்டம்களில் இயங்கும் எளிய ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆகும் இந்த சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ்களில் எந்த பிராசசர்களும் இல்லை இது அடிப்படையில் இயங்கும் ப்ரோக்ராமை உள்ளடக்கியது இந்த ப்ரோக்ராம் ஆரம்பத்தில் சில சென்சார்களை சாம்பில் செய்கிறது அடுத்து சில செயலாக்கம் செய்கிறது பின்னர் சில டிஸ்ப்ளேகளை அழைக்கிறது மற்றும் இங்கே இந்த ப்ரோக்ராம் பல முறை செயல்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு முறையும் ஒரு இன்டரப்ட்டு ஏற்படும்போது இந்த ப்ரோக்ராம் இயக்கப்படுகிறது எளிய சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ் உடன் ஒப்பிடுகையில் அதிநவீன ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களின் கூடுதல் எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தால் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கும் இந்த ஸ்கேட்யூலர்கள் அனைத்தும் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களின் எளிய இறுதியில் உள்ளது கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் என்று அழைக்கப்படுகின்றன மிகவும் அதிநவீனமானதாக ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் உள்ளது ரியல் டைம் டாஸ்க் ஸ்கேட்யூலர்களிள் இரண்டு பரந்த பிரிவுகள் உள்ளன ஒன்று கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் மற்றொன்று ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களின் எளிய இறுதியில் நாம் காண்பது சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ்ஸ் உடன் தொடங்கும் கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் ஆகும் பின்னர் தொடர்வது சற்று அதிநவீன கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் ஆகும் இந்த கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் அனைத்திலும் கிளாக் இன்டரப்ட்டுகள் கிளாக்கின் ரைசிங் எட்ஜ்ஜில் சீரான இடைவெளியில் வருகின்றன கிளாக் இன்டரப்ட்டுகள் வந்தவுடன் ஸ்கேட்யூலர் ஆக்டிவ் ஆகிறது கிளாக் இன்டரப்ட்டு வரும் புள்ளிகள் ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டுகள் எனப்படும் மேலும் கடந்த விவாதத்தில் ஸ்கேட்யூலர் ஆக்டிவ் ஆகி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சரிபார்க்கும் நிகழ்வு ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டுகள் என அழைக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டோம் இங்கே ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டுகள் ஒரு கிளாக்கால் வரையறுக்கப்படுகின்றன சில முக்கிய கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் பேசிக் டைம் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் என்று அழைக்கப்படுகிறது இது டைமர் டிரவன் ஸ்கேட்யூலர் என்றும் மற்றொன்று சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு சிம்பிள் ரவுண்ட் ராபின் ஸ்கேட்யூலிங் கிளாக் இன்டரப்டை அடிப்படையாக கொண்டது பல்வேறு டாஸ்க்குகளை ரவுண்ட் ராபின் பாணியில் இயக்குவதும் கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர்களுக்கு ஒரு உதாரணம் ஆகும் ஆனால் நாம் பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் அது பயன்படுத்தப்படுகிறது என்று விவாதிக்க போவதில்லை ஆனால் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களைப் பொறுத்தவரை நாம் அவற்றின் எளிய இறுதியில் இருக்கிறோம் மிக எளிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் சிறிய எம்பெடட் அப்ளிகேஷன்களில் மற்றும் சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ்ஸ்களில் பயன்படுத்தப்படும் இப்போது நாம் மேலும் அதிநவீன கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர் பற்றி விவாதிக்கலாம் முதலில் டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலர் பற்றி விவாதித்த பின்னர் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் பற்றி அதில் விவாதிக்க வேண்டும் கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் ஆஃப்லைன் ஸ்கேட்யூலர்கள் அல்லது ஸ்டேட்டிக் ஸ்கேட்யூலர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன ஏனெனில் கையாளப்பட வேண்டிய டாஸ்க்குகள் முன்கூட்டியே அறியப்படுகின்றன மேலும் ஸ்போரடிக் ஏபீரியாடிக் டாஸ்க்குகளை கையாள முடியாது முன்பே அறியப்பட்ட பீரியாடிக் டாஸ்க்குகள் மட்டுமே கையாளப்படுகின்றன ஒரு டாஸ்க் பேஸில் காணப்படுவது போல எக்சீக்யூசன் டைம் மற்றும் பீரியட் வெவ்வேறு பேஸில் தொடங்குகின்றன முதலில் டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலர் பற்றி பார்ப்போம் பின்னர் அவை எவ்வாறு எம்பெடட் அப்ளிகேஷன்களில் பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி பார்ப்போம் இவை குறைந்த செலவு எம்பெடட் அப்ளிகேஷன்களில் பயன்படுத்தப்படுகின்றன மிகவும் குறைவான ப்ராசசிங் பவர் மற்றும் மிகவும் சிறிய மெமரி கொண்ட இவை முழு இயங்கும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களை ஹோஸ்ட் செய்ய முடியாது நன்மை என்னவென்றால் இது மிகச் சிறிய கோடு ஸ்பேஸ் மிகக் குறைந்த ஸ்டோரேஜ் கோடு சைஸ் சிறியது மற்றும் டெம்பரரி ஸ்டோரேஜ் தேவை கூட மிகச் சிறியது இவை ஒரு சில மைக்ரோ விநாடிகள் இயங்கும் மிகச் சிறிய ப்ரோக்ராம்கள் மற்றும் இவற்றால் மிகவும் குறைந்த ரன்டைம் ஓவர்ஹெட் ஏற்படும் ப்ராசசிங் பவர் சிறியதாக இருக்கும் போது நாம் ஒரு அதிநவீன ஆப்பரேட்டிங் சிஸ்டமை இயக்க விரும்பினால் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் ஓவர்ஹெட் மிக அதிகமாகி ரியல் டைம் டாஸ்க்குகளை இயக்குவதற்கு எந்த நேரமும் இருக்காது ஆனால் பின்னர் நமக்கு இது ஒரு எம்பெடட் அப்ளிகேஷன் மீது திறமையாக மற்றும் குறைந்த ஸ்பேஸ்சில் இயங்கும் நன்மை வேண்டுமானால் இதன் குறைபாடுகள் பற்றி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவற்றில் உள்ள முக்கியமான குறைபாடுகள் ஸ்போரடிக் மற்றும் ஏபீரியாடிக் டாஸ்க்குகளுக்கு இடமளிக்க கடினமாக உள்ளது நாம் இப்பொழுது டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலர் பற்றி விவாதிப்போம் பேசிக் டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலரில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மெமரியில் ஒரு டேபிளை சேமிக்கிறது இந்த டேபிள் அடிப்படையில் எளிய வடிவத்தில் இரண்டு பராமீட்டர்கள் மட்டுமே கொண்டு உள்ளது அவை என்ன டாஸ்க்குகள் மற்றும் அது இயங்கும் நேரம் என்ன என்பதாகும் டாஸ்க்குகள் உண்மையான டாஸ்க்குகளாக இல்லாமல் போகலாம் ஏனெனில் நாம் டாஸ்க்குகளை கால் செய்யும் போதெல்லாம் அது சில ப்ரோக்ராம் கால் அல்லது இன்ஓக் ஆக கூட இருக்கலாம் ஏனெனில் டாஸ்க் ஹாண்டுலிங் பகுதி ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் மிகவும் சிக்கலானதாக இருக்க வேண்டும் டாஸ்க் டேபிள் உருவாக்கும் டாஸ்க் ஒரு டாஸ்க் ஸ்டேட் மற்றும் பல டாஸ்க் ஹாண்டுலிங் செய்வதற்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் அதி நவீனத்துவம் தேவைப்படுகிறது ஆனால் நாம் எளிய ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமை பற்றி விவாதித்து கொண்டு இருக்கிறோம் நாம் டாஸ்க் என்ற சொல்லைப் பயன்படுத்தினாலும் ஒரு ப்ரோக்ராமை இயக்குவது ஒரு டாஸ்க்கின் உண்மையான அர்த்தத்தில் ஒரு டாஸ்க் ஆக இருக்காது இங்கே பேசிக் டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலர்களில் பல்வேறு டாஸ்க்குகள் அவற்றின் மேக்ஸிமம் ரன்டைம் பின்னர் ஒரு டைமர் இடம் இருந்து ஒரு பீரியாடிக் இன்டரப்ட்டு வருகிறது மற்றும் டைமர் இன்டரப்ட்டு வரும்போது டைமர் ஹாண்டுலர் ரோட்டின் செயல்படுத்தப்படுகிறது டைமர் ஹாண்டுலர் ரோட்டின் எந்த டாஸ்க் இப்போது இயங்குகிறது மற்றும் எது இன்புட் டாஸ்க் என்று கண்காணிகிறது அது ஸ்கேட்யூல் டேபிளை பார்த்து எந்த டாஸ்க்கை இயக்க வேண்டும் மற்றும் எந்த டாஸ்க்கை வெளியேற்ற வேண்டும் என்பதைக் கண்டறிகிறது டாஸ்க்கின் சில பராமீட்டர்கள் ப்ரோக்ராமின் பெயரை எவ்வாறு எக்சீக்யூட் செய்வது மற்றும் எக்சீக்யூட் செய்ய வேண்டிய எக்சீக்யூட்டபிளின் பெயர் பற்றி சொல்லும் பின்னர் டேபிளில் அடுத்த உள்ளீட்டை சுட்டிக்காட்டும் வகையில் இன்புட் அதிகரிக்கப்படுகிறத மேலும் அது ஸ்கேட்யூல் டேபிள் சைசின் மாட் ஆகும் ஏனெனில் அதை தொடர்ந்து எக்சீக்யூட் செய்கிறது அடுத்த டைம் டேபிள் என்ட்ரிடைம் மூலம் வழங்கப்படுகிறது அதாவது கரண்ட் டைம் கூட்டல் டாஸ்க்கிற்கு தேவைப்படும் நேரம் இங்கே டைமர் நெக்ஸ்ட் டைமிற்கு செட் செய்யப்படுகிறது இது அந்த டாஸ்க் எடுத்துக்கொள்ளும் நேரம் ஆகும் கரண்ட் டைமில் இருந்து டாஸ்க் எக்சீக்யூட் ஆக தொடங்குகிறது இதுவே கரண்ட் டாஸ்க்குகளில் இருந்து எக்சீக்யூட் ஆக தொடங்குகிறது மேலும் டாஸ்க்கின் மேக்ஸிமம் டைமிற்கு டைமர் செட் செய்யப்படுகிறது பின்னர் டைமர் காலாவதியாகும் போது டைமர் ஹாண்டுலர் செயல்படுத்தப்படுகிறது அடுத்த டாஸ்க் டேபிலில் இருந்து எடுக்கப்பட்டு டேபிள் பாயிண்ட்டர் இன்கிரிமெண்ட் செய்யப்படுகிறது என்ட்ரி அதாவது அடுத்து எடுக்க வேண்டிய டாஸ்க் இன்கிரிமெண்ட் செய்யப்படுகிறது மற்றும் டைமரின் டைம் செட் செய்யப்படுகிறது மற்றும் டாஸ்க் எக்சீக்யூட் செய்வதற்காக எடுக்கப்படுகிறது இவ்வாறாக இது தொடர்கிறது பேசிக் டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலரில் ஒரு எளிய டேட்டா அமைப்பு மெமரியில் சேமிக்கப்படும் அவற்றின் கோடு சிறியது மற்றும் அது இந்த ஸ்கேட்யூலை தொடர்ந்து செயல்படுத்துகிறது இது எளிய அப்ளிகேஷன்களுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு அதிநவீன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அல்ல ஆனால் மிக எளிமையான சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ்களை விட சற்று அதிநவீனமானது ஸ்கேட்யூல் டேபிலின் ஒரு உதாரணம் இங்கே இவை டாஸ்க்குகள் அல்லது ப்ரோக்ராம்கள் ஆகும் மற்றும் மேக்ஸிமம் எக்சீக்யூசன் டைம் மில்லி விநாடிகளில் குறிப்பிடப்படுகிறது மற்றும் டைமர் அமைக்கப்படுகிறது மற்றும் இங்கே டாஸ்க்குகள் பொதுவாக மில்லி விநாடிகள் என்று கவனிக்கப்படுகிறது ஸ்கேட்யூலர் ஓவர்ஹெட் டாஸ்க் எக்சீக்யூசன் டைமை விட மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் ஒருவேளை டாஸ்க் எக்சீக்யூசன் டைம் 90 மில்லி விநாடிகள் இருக்கையில் ஸ்கேட்யூலரே 100 மில்லிவிநாடிகள் எடுக்கும் என்றாள் பின்னர் அது ஒரு நல்ல யோசனை அல்ல இங்கே ஒரு மில்லி விநாடி அல்லது அதற்கும் குறைவாக இயக்க சைக்கிளிக் ஸ்கேட்யூலர்கள் மிகவும் திறமையானதாக உள்ளன பின்னர் அவை டைமரை செட் செய்கிறது டேபிலை ஆக்சஸ் செய்கிறது பின்னர் அவை எக்சீக்யூசனை தொடங்குகின்றன ஒரு டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலர் நாம் அதிக எண்ணிக்கையிலான முறை டைமரை செட் செய்ய வேண்டும் ஒரு டாஸ்க்கை இயக்குவதற்கு எடுக்கும் நேரத்துடன் ஒப்பிடும்போது டைமர் என்பது விலை உயர்ந்த பணியாகும் அதில் ஸ்கேட்யூலர் ஓவர்ஹெட் டைமர் செட் செய்ய ஒரு முக்கிய கூறு அதோடு என்ட்ரி கவுண்ட் இன்கிரிமெண்ட் பாயின்டர் போன்றவை அதிக நேரம் எடுக்காது டைமர் செட் செய்வதில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது எனவே இந்த ஓவர்ஹெட் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் அடுத்த ஸ்கேட்யூலர் ஒரு எளிய டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலரை விட ஒரு பிட் அதிநவீனமாக உள்ளது ஆனால் சைக்கிளிக் ஸ்கேட்யூலரின் ஒரு முக்கியமான நன்மை நாம் மீண்டும் மீண்டும் ஒரு டைமர் செட் செய்ய தேவை இல்லை சைக்கிளிக் ஸ்கேட்யூலரில் டைமர் ஒரு முறை மட்டுமே செட் செய்யப்படுகிறது மற்றும் டைமர் செட் செய்ய காரணமான ஓவர்ஹெட் பெரும்பாலும் கடக்கப்படுகிறது நாம் இனி சைக்கிளிக் ஸ்கேட்யூலரைப் பற்றி விவாதிப்போம் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர்கள் எம்பெடட் அப்ளிகேஷன்களில் மிகவும் பிரபலமாக உள்ளன இவை போதுமான மெமரி மற்றும் ப்ராசசிங் பவர் இல்லாத எளிய அப்ளிகேஷன்களுக்கும் பொருந்தும் ஏனெனில் இவற்றிற்கு ஒரு முழு வீச்சு ஈவண்ட் டிரவன் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படாது என்று பொருள் உதாரணமாக ஒரு மைக்ரோ கர்னல் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நாம் பின்னர் அவற்றைப் பற்றி பார்ப்போம் அவை பல கிலோபைட்மெமரி எடுக்கக்கூடும் மேலும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டு ஏற்படும் போது பல ஆயிரக்கணக்கான கோடுகளை இயக்க வேண்டியிருக்கும் ஆனால் இங்கே சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் மிகவும் எளிது ஒரு புதிய டாஸ்க்கை ஸ்கேட்யூலிங் செய்ய ஒவ்வொரு முறையும் ஒரு சில கோடுகள் மட்டுமே இயக்க வேண்டும் சைக்கிளிக ஸ்கேட்யூலர் பற்றி விவாதிப்போம் இங்கே டாஸ்க்கு என்று நாம் குறிப்பிடுகிறோம் என்றாலும் இவை உண்மையான டாஸ்க்குகளாக இருக்காது ஏனெனில் இவை எளிய ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் பயன்படுத்தப்படுகின்றன இங்கே நமக்கு டாஸ்க்குகளை நிர்வகிக்கும் திறன் இல்லை இவை உண்மையில் சேமிக்கப்படும் எளிய ப்ரோக்ராம்கள் மற்றும் ஸ்கேட்யூலர் இந்த ப்ரோக்ராம்களை செயல்படுத்த தொடங்குகிறது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள டாஸ்க்கின் உண்மையான அர்த்தத்தில் இவை இல்லை ஆனால் வெவ்வேறு ஸ்கேட்யூலர்கள் மத்தியில் ஒரே மாதிரியான சிகிச்சைக்காக நாம் டாஸ்க்கு என்ற சொல்லைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் இவை உண்மையான அர்த்தத்தில் டாஸ்க்குகள் அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இங்கு நாம் n பீரியாடிக் டாஸ்க்குகளை கொண்டிருந்தால் ஒவ்வொரு டாஸ்க்கையும் வெவ்வேறு காலகட்டத்தில் இயங்க வேண்டும் என்றால் எளிய சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ்களில் ஒரே ஒரு பீரியட் மட்டுமே இருந்தது என்று தோன்றுகிறது ஆனால் இங்கே பல பீரியட்கள் மல்டி ரேட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என அழைக்கப்படுகின்றன மல்டி ரேட்டில் நாம் பல டாஸ்க்குகளை கொண்டுள்ளோம் இவை வெவ்வேறு காலங்களில் இயங்கவேண்டும் ஒவ்வொரு சில 100 மில்லி செகண்டுகளுக்கு தேவைப்படலாம் சில 500 மில்லி செகண்டுகளுக்கு சில 2000 மில்லி செகண்டுகளுக்கு என்று இருக்கலாம் இங்கே ஸ்கேட்யூல் ஒரு டேபிளில் சேமிக்கப்படும் மற்ற சைக்கிளிக் ஸ்கேட்யூலர்கள் போன்று டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலர் எப்போதும் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது ஆனால் அது மீண்டும் மீண்டும் ஒரு டைமரை செட் செய்வதிலிருந்து எவ்வாறு கடக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் இந்த n பீரியாடிக் டாஸ்க்களுக்கான ஒரு ஸ்கேட்யூலை உருவாக்க விரும்பினால் ஒவ்வொரு டாஸ்க்க்கும் வெவ்வேறு நேர இடைவெளியில் இயங்கவேண்டிய தேவை இருக்கலாம் 100 அல்லது 250 அல்லது 300 மில்லி வினாடிகளாக இருக்கலாம் பிறகு நாம் ஸ்கேட்யூலை உருவாக்க வேண்டிய அதிகபட்ச நீளம் என்ன மேலும் அதை ஒரு டேபிளில் சேமித்து வைக்க வேண்டும் பிறகு அதை நாம் எப்போதும் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் பதில் LCM ஆகும் இங்கே நாம் அனைத்து பீரியட்களையும் எடுத்துக் கொள்வோம் பின்னர் குறைந்த பொதுவான மடங்கு கணக்கிடுகிறோம் 100 300 400 என்று இருந்தால் 1200 மில்லி வினாடிக்கான பீரியட் ஸ்கேட்யூலை நாம் சேமித்து வைக்க வேண்டும் எனவே 100 300 மற்றும் 400 LCM 1200 ஆகும் எனவே நாம் 1200 மில்லி வினாடிக்கான ஸ்கேட்யூலை பராமரிக்க வேண்டும் பின்னர் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் இந்த 1200 மில்லி வினாடி அல்லது ஸ்கேட்யூலை நாம் பராமரிக்க வேண்டிய மேக்ஸிமம் பீரியட் மேஜர் சைக்கில் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் ஒவ்வொரு மேஜர் சைக்கிலின் பிறகு நாம் ஸ்கேட்யூலை மீண்டும் செய்கிறோம் ஆனால் மேஜர் சைக்கில் பல மைனர் சைக்கில்களாகப் பிரிக்கப்பட்டால் மைனர் சைக்கில்கள் பிரேம்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன நாம் படத்தில் காண்பது போல் இந்த வரிகள அடிப்படையில் கிளாக் இன்டரப்ட்டுகள் மற்றும் இவை பிரேம்களை வரையறுக்கும் மற்றும் இது பீரியாடிக் டைமர் ஆகும் இது ஒரு முறை மட்டுமே அமைக்கப்பட வேண்டும் பின்னர் இந்த இன்டரப்ட்டுகள் பிரேம்களை வரையறுக்கும் ஒவ்வொரு பிரேமிற்கும் ஒரு டாஸ்க் ஒதுக்கப்படுகிறது மற்றும் அது ஒரு டேபிளில் சேமிக்கப்படுகிறது மற்றும் பிரேம்களின் பவுண்டரி தொடங்கும் இந்த புள்ளிகள் ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டுகள் ஆகும் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் இந்த ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டில் ஆக்டிவ் ஆகிறது பின்னர் எந்த டாஸ்க்யை எக்சீக்யூட் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறது பின்னர் டேபிள் ஒரு மேஜர் சைக்கிலிற்கு சேமிக்கப்படும் பின்னர் டாஸ்க் மீண்டும் எக்சீக்யூட் செய்யப்படுகிறது ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டுகள் பிரேம்களின் தொடக்கத்தை வரையறுக்கிறது இவை ஒரு பீரியாடிக் டைமர் மூலம் அமைக்கப்படுகின்றன இவை தொடர்ந்து சீரான கால இடைவெளியில் இன்டரப்ட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு முறையும் பீரியாடிக் டைமரில் இருந்து இன்டரப்ட்டு ஏற்பட்டு சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் ஆக்டிவ் ஆகி இயங்கத் தொடங்குகிறது பின்னர் அடுத்த டாஸ்க்கை ஸ்கேட்யூல் டேபிலில் பார்த்து இயக்குகிறது அது முடிந்த பின்னர் அடுத்த இன்டரப்ட்டு வரும் வரை சற்று நேரம் ஐடில் ஆக இருக்கலாம் டைமர் மீண்டும் மீண்டும் செட் செய்யப்படும் ஒரு டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலரில் ஓவர்ஹெட் தேவைப்படுகிறது அதனுடன் ஒப்பிடும்போது இங்கே ஓவர்ஹெட் கடக்கப்படுகிறது சிஸ்டமின் இயக்க துவக்கத்தின் போது ஒரு முறை மட்டுமே பீரியாடிக் டைமர் துவக்கப்படுகிறது இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கு தொகுப்பிற்கான பிரேம்டைம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது மற்றும் பிரேம்களுக்கு எவ்வாறு டாஸ்க்குகள் ஒதுக்கப்படுகின்றன என்பதுதான் டாஸ்க் இன்ஸ்டன்ஸ்கள் குறிப்பிட்ட பிரேம்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற வேலை மேலும் இந்த டாஸ்க்குகள் வெவ்வேறு பீரியட்களை கொண்டுள்ளன அது ஒருவேளை ஒரு மேஜர் சைக்கில் அல்லது ஹைப்பர் பீரியட் ஆக இருக்கலாம் ஒரு மேஜர் சைக்கில் ஹைப்பர் பீரியட் என்றும் அழைக்கப்படுகிறது டாஸ்க் இன்ஸ்டன்ஸ்கள் ஜாப்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது ஒருவேளை ஒரு ஹைப்பர் பீரியடில் சில டாஸ்க் இன்ஸ்டன்ஸ்கள் பலமுறை ரன் ஆகலாம் அல்லது ஒரு முறை மட்டுமே ரன் ஆகலாம் பிரேம் ட்யூரேஷன் பிரேம்களுக்கு டாஸ்க்குகளை எவ்வாறு ஒதுக்கவேண்டும் என்பதும் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர்களின் முக்கிய கவலையாகும் ஆனால் நாம் எடுத்துக்காட்டுகளை எடுத்து முறையியலை விளக்குகின்ற போது ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் செட் மற்றும் டாஸ்க் பீரியட்களின் பிரேம் சைசை கண்டறிந்து டாஸ்க்குகளை பிரேம்களுக்கு ஒதுக்க முடியாத சாத்தியத்தை நாம் காணலாம் பின்னர் நாம் சில சிறிய டாஸ்க்குகளை ஜாப்ஸ் அல்லது ஜாப் ஸ்லைஸ்களாக பிரித்து பின்னர் முறையியலை மறுமுயற்சி செய்ய வேண்டும் எனவே சிம்பிள் சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ் மற்றும் டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலர் ஒப்பிடும்போது இங்கே ஒரு ரியல் டைம் டாஸ்க்குகளின் தொகுப்பை ஒரு சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் மீது இயக்க முயற்சிக்கும் சிஸ்டம் ப்ரோகிராமருக்கு ஸ்கேட்யூல் வளர்ச்சி அற்பமானது அல்ல மேலும் ஒரு ஸ்கேட்யூலை அமைப்பதில் பிரேம் டைம் நிர்ணயிப்பதில் என்ன காரணிகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதை ஆராய்வோம் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு டாஸ்க் செட்டை எவ்வாறு ஒருவர் கையாள்வது மற்றும் பல உதாரணங்களைச் செய்வோம்